இந்த தொகுதிக்கு வருக கடைசி தொகுதியில் செயல்பாட்டு பெருக்கியின் பயன்பாடுகளைப் பார்த்தோம் மேலும் வடிப்பான்களின் வகையையும் பார்த்தோம் உறுப்பை பொறுத்து அது செயலற்ற அல்லது செயலில் உள்ள வடிகட்டியா என்று பார்க்க முடியும் அதிர்வெண் அடிப்படையில் வடிப்பான்களையும் பார்த்தோம் குறைந்த பாஸ் வடிப்பான் குறைந்த அதிர்வெண்ணை கடந்து செல்ல அனுமதிக்கிறது மற்றும் அது உயர் பாஸை நிராகரிக்கிறது உயர் பாஸ் வடிப்பான் உயர் பாஸ் அதிர்வெண்ணை கடந்து செல்ல அனுமதிக்கிறது மேலும் அது குறைந்த பாஸ் அதிர்வெண்ணை நிராகரிக்கிறது உயர் பாஸ் வடிப்பான் என்றால் என்ன அது அதிக அதிர்வெண்ணில் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞைகளை கடந்து செல்ல அனுமதிக்கும் மற்றும் குறைந்த அதிர்வெண் சமிக்ஞைகளை நிராகரிக்கும் இன்று நாம் எவ்வாறு உயர் பாஸ் வடிப்பாண்ணை வடிவமைப்பது என்பது பற்றி விவாதிப்போம் இன்றைய விரிவுரை 3 பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று வடிப்பான்களைப் பற்றியது இரண்டு ரெக்டிஃபையெர் பற்றியது உயர் பாஸ் வடிப்பான் குறைந்த பாஸ் வடிப்பானுக்கு நேர் எதிரானது படம் 1 உயர் பாஸ் வடிப்பானின் சிறந்த அதிர்வெண் பதிலைக் காட்டுகிறது உயர் பாஸ் வடிப்பான் கட் ஆஃப் அதிர்வெண்ணிலிருந்து அனைத்து அதிர்வெண்களும் கடந்து செல்ல அனுமதிக்கிறது மற்றும் கட்ஆஃப் அதிர்வெண்களுக்கு கீழே உள்ள அனைத்து அதிர்வெண்களையும் தடுக்கிறது இப்போது குறைந்த பாஸ் செயலற்ற வடிப்பானைக் கண்டோம் செயலற்ற குறைந்த பாஸ் வடிகட்டியில் ஒரு மின்தடை மற்றும் ஒரு மின்தேக்கி இருந்தது என்பது உங்கள் நினைவில் இருக்கட்டும் எனவே நான் குறைந்த பாஸ் வடிப்பானை வரைந்தால் அதற்கு ஒரு மின்தடை உள்ளது மற்றும் ஒரு மின்தேக்கி இருந்தது நாங்கள் மின்தேக்கி கிரௌண்டில் முழுதும் வெளியீட்டை அளவிடுகிறோம் உயர் பாஸ் வடிப்பானில் என்ன நடக்கும் உயர் பாஸ் வடிப்பான் செயலற்ற வடிகட்டியாகும் இங்கே குறைந்த பாஸ் சுற்றுகளில் மின்தேக்கி மின்தடையின் இடத்தை பிடித்துக்கொள்கிறது மேலும் மின்தேக்கியின் மின்தடையின் இடத்தை பிடித்துக்கொள்கிறது நிலையை பரிமாறிக் கொள்ளுங்கள் குறைந்த பாஸ் வடிப்பானிலிருந்து உயர் பாஸ் வடிப்பானைப் பெறலாம் படம் 2 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஒற்றை மின்தேக்கியுடன் ஒற்றை மின்தடையை தொடரில் ஒன்றாக இணைப்பதன் மூலம் எளிமையான செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானை எளிதாக உருவாக்க முடியும் இந்த வகை வடிப்பானில் உள்ளீட்டு சமிஞை Vin தொடர் சேர்க்கையான மின்தடையங்கள் மற்றும் மின்தேக்கிகளுக்கு கொடுக்கப்படுகிறது மின்தேக்கி மின்தடையுடன் தொடரில் உள்ளது மற்றும் வெளியீடு சமிக்ஞை மின்தடையின் குறுக்கே எடுக்கப்படுகிறது எனவே இந்த வகை வடிப்பான் முதல் வரிசை உயர் பாஸ் வடிகட்டி என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு R மற்றும் ஒரு C ஐ பயன்படுத்தினால் இது முதல் ஆர்டர் உயர் பாஸ் அல்லது முதல் ஆர்டர் குறைந்த பாஸ் வடிப்பான் என்றும் அழைக்கிறோம் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் இது முதல் ஆர்டர் உயர் பாஸ் வடிப்பான் அல்லது இது ஒரு துருவ வடிகட்டி என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு எதிர்வினை கூறு ஒன்று மட்டுமே உள்ளது அதாவது சுற்றில் இருக்கும் ஒரு மின்தேக்கி செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான் பற்றி பார்ப்போம் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான் பற்றி பேசும்போது நாம் செயலில் உள்ள கூறுகளைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் செயலில் உள்ள கூறு எங்கள் ஒப் ஆம்பைத் தவிர வேறில்லை இங்கே நாங்கள் தலைகீழ் அல்லாத ஒற்றுமை பெருக்கி அல்லது இடையக அல்லது மின்னழுத்த ஃபாலோயரை பயன்படுத்துகிறோம் செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானை தலைகீழ் அல்லாத ஒற்றுமை பெருக்கியுடன் இணைக்கும்போது பின்னர் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானைப் பெறுகிறோம் ஒற்றுமை ஆதாய பெருக்கிக்கு பதிலாக தலைகீழ் மற்றும் தலைகீழ் அல்லாத பெருக்கியை பயன்படுத்தலாம் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானின் மின் செயல்பாட்டு நாம் பார்த்ததைப் போலவே ஆர் சி செயலற்ற உயர் பாஸ் வடிப்பான் ஐ போலவே இருக்கும் என்ன மாற்றம் என்றால் இந்த சுற்று ஒரு செயல்பாட்டு பெருக்கி அல்லது ஒப் ஆம்ப் வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது பெருக்கம் மற்றும் ஆதாய கட்டுப்பாட்டை வழங்கும் வடிகட்டி வடிவமைப்பு இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இங்கே மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சூத்திரம் அதே fc 1 2πRC ஆக உள்ளது எனவே இந்த C ஐ நாம் இணைக்கும்போது R இன் தொடர் தலைகீழ் அல்லாத அலகுடன் மீண்டும் இணைக்கிறது ஏனெனில் தலைகீழாக இல்லாததை நாங்கள் முனையம் அல்லாதவற்றுக்கு பயன்படுத்துகிறோம் எனவே ஒற்றுமை ஆதாய மின்னழுத்தத்தைப் பின்பற்றுபவர் ஒரு ஒற்றுமை ஆதாய பெருக்கி ஏனெனில் ஆதாயம் 1 ஏ வி 1 எனவே உங்கள் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானை வரையறுப்பது மிகவும் எளிதானது இப்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போது இது அடித்தளமாக உள்ளது அது கிரௌன்டெட்டாக இல்லை என்று நினைக்க வேண்டாம் அது அடித்தளமாக இல்லை என்பதை நாங்கள் காட்டவில்லை என்றால் அது சரியானதல்ல ஏனென்றால் நீங்கள் தரையைப் பொறுத்து தான் நீங்கள் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது மின்னழுத்தத்தை அளவிடுகிறீர்கள் இப்போது நான் பெருக்கத்திற்கான தலைகீழ் அல்லாத பெருக்கி உடன் செயலற்ற RC வடிப்பானை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே இது பெருக்கத்துடன் எனது செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானாக மாறும் எப்படி பெருக்கம் ஏற்படும் ஏனென்றால் இப்போது பெருக்கத்திற்காக R1 மற்றும் R2 ஐ வைத்திருக்கிறேன் ஆதாயத்தை மாற்றுவது நீங்கள் R1 இன் உதவியுடன் ஆதாயத்தை மாற்றலாம் நாங்கள் அதை R2 உதவியுடன் மாற்றலாம் அல்லது உண்மையில் R1 மற்றும் R2 ஆகியவற்றின் கலவையைப் பொருத்தும் மாற்றலாம் இப்போது AF என்பது வடிப்பானின் பாஸ் பேண்ட் ஆதாயமாகும் இது 1 R2 R1 ஐத் தவிர வேறில்லை ஏனெனில் இது தலைகீழ் அல்லாத பெருக்கி தலைகீழ் அல்லாத பெருக்கி 1 R2 R1 ஆதாயத்தைக் கொண்டிருக்கும் அது நமக்கு தெரியும் இரண்டாவதாக ஏ எஃப் இந்த எஃப் பற்றி நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் இது உள்ளீட்டு சமிஞையின் ஹெர்ட்ஸில் உங்கள் அதிர்வெண் ஆகும் இந்த கூறு fc என்பது ஹெர்ட்ஸில் உங்கள் கட் ஆஃப் அதிர்வெண் ஆகும் இந்த குறிப்பிட்ட சுற்றில் நாம் என்ன காணலாம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் கொடுக்கும் உள்ளீட்டு சமிக்ஞை மின்னழுத்தத்தைக் கருத்தில் கொண்டால் அதாவது பீக் டு பீக் மின்னழுத்தம் Vin மற்றும் Voutஐ கருத்தில் கொண்டால் மின்னழுத்தம் பெருக்கப்பட்டுள்ளது பீக் டு பீக் மின்னழுத்தம் வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கு வரும்போது அதிகமாகும் உங்களிடம் 1 R2 R1 இன் பெருக்கம் உள்ளது எனவே இது சமிக்ஞையை மட்டும் பெருக்காது இது உயர் பாஸ் வழியாகவும் செயல்படுகிறது இது பெருக்கத்துடன் கூடிய உயர் பாஸ் வடிப்பானாகும் நீங்கள் ஒற்றுமை ஆதாய பெருக்கியை பயன்படுத்தினால் பின்னர் அது பெருக்கம் இல்லாத உயர் பாஸ் வடிப்பான் ஆகும் எனவே இப்போது அடுத்த ஸ்லைடிற்குச் செல்வோம் கடைசி தொகுதியில் நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் அதாவது குறைந்த பாஸ் வடிப்பானைப் பற்றி நீங்கள் பேசும்போது இந்த Vout Vin AF ஐ விட அதிகமாக இருக்கும் நாம் இதை பார்த்திருக்கிறோம் இது சமமாக இருக்கும் இது குறைவாக இருக்கும் இப்போது நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் R1 R2 10 kilo ohm நான் அதிர்வெண்ணை மாற்றிக் கொண்டே இருந்தால் 100 ஹெர்ட்ஸை 200 அல்லது 500 ஹெர்ட்ஸ் என்று நான் வெவ்வேறு மின்னழுத்த ஆதாயத்தை கொண்டிருக்கிறேன் எனக்கு மின்னழுத்த ஆதாயம் Vo Vin ஆக உள்ளது அதை டெசிபல்களில் ஆதாயமாக நான் மாற்றினால் நான் அதிர்வெண் வெர்சஸ் டெசிபல் அல்லது அதிர்வெண் வெர்சஸ் ஆதாயத்தை பிளாட் செய்ய முடியும் இங்கே நீங்கள் பார்ப்பது என்னவெனில் இது இதிலிருந்து அதிர்வெண்ணை அனுமதிக்கிறது பாஸ் பேண்ட் இங்கே உள்ளது இந்த குறிப்பிட்ட வரம்பிற்குக் கீழே உள்ள அதிர்வெண்ணை இது அனுமதிக்காது ஏன் 3 டி அதைக் கண்டுபிடியுங்கள் எனவே எங்களிடம் ஸ்டாப் பேண்ட் உள்ளது எங்களிடம் பாஸ் பேண்ட் உள்ளது இது உங்கள் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான் எங்களுக்கு அதிர்வெண் உள்ளது எங்களுக்கு லாபம் இருக்கிறது இதை நாம் வடிவமைக்கலாமா பார்க்கலாம் இந்த PSPice மாதிரியைப் பயன்படுத்தி அவர் இந்த குறிப்பிட்ட பிளாட்டை உருவாக்கியுள்ளார் 1 கிலோஹெர்ட்ஸ் கட் ஆஃப் அதிர்வெண் மூலம் மற்றும் 10 நானோ ஃபாராட்டின் மின்தேக்கியை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்கள் பாஸ் பேண்ட் என்னவாக இருக்கும் ஸ்டாப் பேண்ட் என்னவாக இருக்கும் உங்கள் பாஸ் பேண்ட் என்னவாக இருக்கும் ஸ்டாப் பேண்ட் என்னவாக இருக்கும் எனவே இது ஒரு சார்பு மின்னழுத்தம் என்பதை இங்கே காண்கிறீர்கள் 1 R2 R3 என்பது ஆதாயம் மின்தேக்கி வடிகட்டியாக மாறுகிறது எனவே எப்போது நீங்கள் சமிக்ஞையைப் இங்கே பயன்படுத்தும் போது பின்னர் மின்னழுத்தத்தை வெளியீட்டில் அளவிட முடியும் இது போன்ற உச்சத்தை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் ஒரு ஸ்டாப் பேண்ட் மற்றும் பாஸ் பேண்ட் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே குறிப்பிட்ட மென்பொருளைப் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதே சிமுலேஷனை PSpice ஐப் பயன்படுத்தி செய்யலாம் எனவே நான் உண்மையிலேயே பரிசோதனையைச் செய்ய விரும்புகிறேனா என்று பார்ப்போம் நான் என்ன பரிசோதனை செய்யப்போகிறேன் நான் இந்த செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானை இணைக்க உள்ளீட்டில் வெவ்வேறு சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறேன் சிறிது சிறிதாக நான் மாற்றுகிறேன் நான் 5V பீக் டு பீக் உடன் தொடங்குவேன் நான் வெளியீட்டை கவனிப்பேன் மற்றும் நான் அதிர்வெண்ணைக் குறைப்பேன் நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் அதிர்வெண்ணை குறைத்துக்கொண்டே இருப்பேன் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் சுற்று R இருக்கிறது சி வழங்கப்படுகிறது நான் 2 1 மைக்ரோ ஃபாரட்க்கு சமமான மின்தேக்கியின் மதிப்பைப் பயன்படுத்துகிறேன் நான் மின்தடையத்தை 10 கிலோ ஓமிற்கு சமமாக பயன்படுத்துகிறேன் நான் உள்ளீடு 5V ஐப் பயன்படுத்துகிறேன் மற்றும் 5 கிலோ ஹெர்ட்ஸை அதிர்வெண்ணாகப் பயன்படுத்துகிறேன் இந்த குறிப்பிட்ட சமிக்ஞைக்கு நான் Vout ஐ கவனிக்க வேண்டும் எனவே இப்போது நான் என்ன செய்வேன் நான் Voutஐ கவனித்தவுடன் அதிர்வெண்ணைக் குறைக்கத் தொடங்குவேன் மெதுவாக 5 கிலோஹெர்ட்ஸிலிருந்து 50 ஹெர்ட்ஸ் வரை நாங்கள் இன்னும் அதிர்வெண்ணைக் குறைத்துக்கொண்டே இருக்கிறோம் மற்றும் அதிர்வெண்ணின் ஒவ்வொரு குறைவுடனும் வெளியீட்டு மின்னழுத்தம் மாறிக்கொண்டே இருக்கிறது வெளியீட்டில் சமிக்ஞையின் ஒரு விதமான வடிவத்தை நாம் கவனிக்கிறோம் சமிக்ஞையின் வடிவத்தை வெளியீட்டில் நாம் கவனிக்கிறோம் எனவே இந்த பரிசோதனையை நாங்கள் செய்வோம் நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒன்று யாதெனில் இந்த 5 வி பீக் டு பீக் 5 கிலோ ஹெர்ட்ஸை உருவாக்குவதற்கு நாங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பயன்படுத்துகிறோம் வெளியீடு Vout இல் மின்னழுத்தத்திற்கு நாம் அலைக்காட்டியை யன்படுத்துகிறோம் மின்னழுத்தத்தை டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி அளவிட முடியும் இது டிஜிட்டல் அலைக்காட்டி அல்லது இது டி ஓ என்றும் அழைக்கப்படுகிறது நாங்கள் 5 கிலோ ஹெர்ட்ஸிலிருந்து மாறிக்கொண்டே இருப்போம் நாங்கள் 50 ஹெர்ட்ஸுக்கு கீழே செல்வோம் வெளியீடு மின்னழுத்தம் Vo அலைக்காட்டியில் நாம் பார்ப்போம் எனவே இந்த பரிசோதனையைப் பார்ப்போம் இது உங்கள் ஆர் மற்றும் சி மின்தடையம் மற்றும் மின்தேக்கி ஆகும் மேலும் இந்த ஆர் யைப் பயன்படுத்தி உங்கள் செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானை உருவாக்கலாம் உயர் பாஸ் செயலற்ற வடிகட்டி ஒரு வடிப்பான் ஏனெனில் உங்கள் உள்ளீட்டில் மின்தேக்கி உள்ளது மற்றும் மின்தடை மின்தேக்கியைப் பின்தொடர்கிறது எனவே நீங்கள் மின்தேக்கி மற்றும் மின்தடையின் கிரௌண்டில் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்தலாம் எனவே ஒன்று உள்ளீடு மற்றொன்று தரை இந்த முனையம் மற்றும் மின்தடையின் முனையம் இவை தொடரில் உள்ளன செயலற்ற உயர் பாஸ் வடிகட்டி உள்ளது அதில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அவரிடம் இந்த ப்ரெட்போர்டு உள்ளது இப்போது வழக்கம் போல் முதலில் நாம் இந்த சமிக்ஞையை உருவாக்க வேண்டும் நாங்கள் op amp க்கு சார்பு மின்னழுத்தத்தையும் பயன்படுத்த வேண்டும் பின்னர் இப்போது இது ஒரு செயலற்ற வடிகட்டி செயலற்ற வடிப்பானுக்கு நாம் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தத் தேவையில்லை செயலற்ற வடிகட்டிக்குகூறு இல்லாததால் சார்புடைய மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துங்கள் ஏனெனில் செயலில் கூறு எதுவும் இல்லை எனவே நாம் சமிஞையை மின்தேக்கிக்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் மற்றும் அலைக்காட்டியை பயன்படுத்தி மின்தடை குறுக்கே முழுவதும் உள்ள வெளியீட்டைக் கவனிக்கவும் எனவே அவர் இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டரை மின்தேக்கியின் உள்ளீட்டுடன் இணைக்கிறார் எனவே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் அவர் 5 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணைப் பயன்படுத்தினார் மேலும் வீச்சு 5V பீக் டு பீக் ஆகும் ஒன்று கிரௌண்ட் ஆகும் இப்போது உள்ளீடு மின்தேக்கிக்கு வழங்கப்படுகிறது வெளியீட்டை அலைக்காட்டிக்கு இணைக்க வேண்டும் நான் இந்த ஆய்வுகளை வைத்திருக்கிறேன் ஒன்று நீளமானது ஒன்று ஒரு குறுகிய ஒன்றாகும் இதுதான் நாம் அலைக்காட்டிக்கு இணைக்கும் ஆய்வு ஒரு நீண்ட அல்லது குறுகிய ஆய்வை நாம் வைத்திருக்கலாம் தகுறுகிய ஒன்று கிரௌண்டுக்கு இணைக்கப்பட்டுள்ளது நீளமானது சிக்னலுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் பிரெட் போர்டில் என்ன பார்க்க முடியும் நீண்டது சமிக்ஞையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் குறுகியது தரையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நிறைய ஆய்வுகள் இருப்பதைக் காண்க எப்போதும் உள்ளீட்டுடன் நீண்டது இணைக்கப்பட்டுள்ளது மேலும் குறைவானது ஒன்று ஆய்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் அலைக்காட்டி மீது கவனம் செலுத்தினால் நாம் பார்ப்பது என்னவென்றால் நாங்கள் பீக் டு பீக் 5 V கொடுத்திருக்கிறோம் வெளியீட்டில் 5 வி பீக் டு பீக் இப்போது அது 5 28V ஆக இருக்கும் எனவே மஞ்சள் மற்றும் நீலம் உள்ளீடு மற்றும் வெளியீட்டை குறிக்கும் மற்றும் வெளியீடு உள்ளீட்டைப் பின்பற்றுவதை நீங்கள் காணலாம் அதிர்வெண் 5 கிலோ ஹெர்ட்ஸ் பீக் டு பீக் மின்னழுத்தம் 5 28 வி ஆகும் நாம் திரையில் பார்த்தது போல இப்போது 5 கிலோஹெர்ட்ஸிலிருந்து 50 ஹெர்ட்ஸ் ஆக மாற்றப் போகிறோம் எனவே அவர் 500 அடிப்படையில் மெதுவாக மாற்றப் போகிறார் நீங்கள் 1 கிலோஹெர்ட்ஸ் அடிப்படையில் மாற்ற முடியும் எனவே இப்போது 4 கிலோ ஹெர்ட்ஸ் 4 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் இப்போது நாங்கள் 4 கிலோ ஹெர்ட்ஸைப் பயன்படுத்துகிறோம் வீச்சு ஒன்றுதான் அலைக்காட்டிஐ பார்ப்போம் அது இன்னும் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை வடிகட்டி நன்றாக வேலை செய்கிறது இது செயலற்ற வடிகட்டி மற்றும் இந்த உயர் பாஸ் வடிப்பான் எனவே குறைந்த பாஸ் குறைவாக அதிர்வெண் கடந்து செல்லக்கூடாது இப்போது 4 கிலோஹெர்ட்ஸில் இருந்து நாங்கள் 3 கிலோ ஹெர்ட்சை அனுப்புகிறோம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் 3 கிலோஹெர்ட்ஸுக்கு மாறி வருகின்றன இன்னும் அது நன்றாக வேலை செய்கிறது எனவே 2 கிலோ ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ் 400 ஹெர்ட்ஸ் என்று மாற்றுவோம் நாம் கணக்கிட்ட எஃப் சி யாது 100 ஹெர்ட்ஸ் 150 ஹெர்ட்ஸ் எனவே கட் ஆஃப் அதிர்வெண் சுமார் 150 முதல் 160 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே அதுவரை உள்ளீடு மற்றும் வெளியீடு நன்றாக வேலை செய்கின்றன என்பதை பார்க்க முடியும் அதிர்வெண் நன்றாக நடக்கிறது 300 ஹெர்ட்ஸ் கடந்து செல்ல அனுமதிக்கிறது பின்னர் அதை 200 ஹெர்ட்ஸாகக் குறைக்க முடியும் இன்னும் கடந்து செல்ல அனுமதிக்கிறது இப்போது நீங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தத்தை பார்க்கிறீர்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் குறைந்திருக்கிறது பீக் டு பீக் மின்னழுத்தம் 14 08 வி ஆனால் உள்ளீட்டு சமிக்ஞை 5V இப்போது பீக் டு பீக் மின்னழுத்தம் குறைய தொடங்குகிறது நான் 159 ஹெர்ட்ஸுக்குச் சென்றால் அது குறைந்து வருகிறது ஏனென்றால் இப்போது இது எங்கள் கட் ஆப் அதிவெண்ணுக்கு சற்று கீழே உள்ளது பீக் டு பீக் மின்னழுத்தத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே நீல நிறத்தில் இருக்கும் வெளியீட்டு 3 68 வி என்று நீங்கள் கவனிக்கிறீர்கள் உங்கள் உள்ளீடு 5 12 வி மற்றும் உங்கள் அதிர்வெண் 159 2ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் 5 √2 இருக்கும் நீங்கள் இவ்வாறு தான் வெளியீட்டு மின்னழுத்தத்தை கணக்கிட வேண்டும் கட் ஆஃப் அதிர்வெண் கீழே உள்ளீடு தொடர்பாக இது எவ்வாறு மாறும் அதனால் நான் இன்னும் அதைக் குறைத்துக்கொண்டே இருந்தால் ஒரு மாற்றம் இருப்பதை நீங்கள் இன்னும் காணலாம் எனவே நான் 250ஹெர்ட்ஸ் ஐக் குறைக்கிறேன் 50 ஹெர்ட்ஸுக்கு அருகில் எனது வெளியீட்டு மின்னழுத்தம் 1 84 வி ஆக குறைக்கப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன் மற்றும் என்னால் அதிர்வெண்ணை பாஸ் செய்யமுடியாது மின்னழுத்தம் குறைவதைக் காண்க இது செயலற்ற கூறுகளை பயன்படுத்தி செய்யப்படுகிறது எனவே இது செயலற்ற கூறுகளைப் பயன்படுத்திய உயர் பாஸ் வடிப்பானாகும் கட் ஆஃப் அதிவெண்ணுக்கு கீழே நாம் வரும்போது வெளியீட்டு மின்னழுத்தம் குறைகிறது என்பதை நாங்கள் கவனித்தோம் எனவே செயலில் உள்ள உயர் பாஸை நாம் வடிவமைக்க விரும்புகிறோமா என்று இப்போது பார்ப்போம் நாம் கடைசி தொகுதியில் விட்டுச்சென்ற இடத்திலிருந்து தொடர்வோம் அது செயலற்ற கூறுகளைப் பயன்படுத்தி உயர் பாஸ் வடிகட்டியாகும் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பொறுத்து வெளியீட்டு சமிக்ஞை எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்த்தோம் 159 ஹெர்ட்ஸின் கட் ஆப் அதிர்வெண்ணுக்கு அதற்குக் கீழே அதிர்வெண் கடந்து செல்ல முடியவில்லை அதாவது செயலில் உள்ள உயர் பாஸ் உயர் பாஸ் வடிப்பான் செயல்பாட்டுக்கு வந்தது எனவே இப்போது நான் செயலில் உயர் பாஸ் வடிப்பானைப் பயன்படுத்தினால் அதாவது நான் இப்போது செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துகிறேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் செயலில் உயர் பாஸ் வடிப்பானை நான் படிக்க விரும்பினால் நான் எனது சுற்றுஐ படம் 8 இல் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்க வேண்டும் ஆர் 1 10 கிலோ ஓம் ஆர் 2 10 கிலோ ஓம் அதனால் ஆதாயம் 1 மற்றும் சி 0 1 மைக்ரோ ஃபாரட் கட் ஆஃப் அதிர்வெண் நாம் அனைவருக்கும் தெரியும் கட் ஆஃப் அதிர்வெண் 1 2πRC எனவே இன்னும் கட் ஆஃப் அதிர்வெண் 159 15 ஹெர்ட்ஸ் 160 ஹெர்ட்ஸ் ஆகும் இப்போது இங்கே நாம் என்ன செய்யப்போகிறோம் எல்லாம் அதே போன்று தான் உள்ளது ஆனால் இப்போது நாம் செயலில் உள்ள கூறுகளைப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் மீண்டும் செய்வோம் 50 ஹெர்ட்ஸில் இருந்து வி 150 ஹெர்ட்ஸில் நேரடியாக வி 1 இல் 5 வி பீக் டு பீக் சைன் அலைகளைப் பயன்படுத்துவோம் மேலும் மெதுவாக 20 ஹெர்ட்ஸின் படிகளில் அதிர்வெண்ணை அதிகரிப்போம் இப்போது நாம் குறைந்த அதிர்வெண்ணைப் பயன்படுத்துவோம் மேலும் அதிக அதிர்வெண் வரை அதிகரிப்போம் செயலற்ற வடிகட்டியில் அதிக அதிர்வெண்ணுடன் தொடங்கினோம் 160 ஹெர்ட்ஸுக்குக்அதிர்வெண்ணை கீழே குறைத்தோம் இங்கே அதற்கு எதிர்மாறாக செய்கிறோம் நாங்கள் 50 ஹெர்ட்ஸில் இருந்து தொடங்குகிறோம் 20 ஹெர்ட்ஸ் அல்லது 50 அல்லது 100 ஹெர்ட்ஸ் படியில் அதை அதிகரிக்கிறோம் இப்போது பரிசோதனையைப் பார்ப்போம் Vo வெளியீட்டைக் கவனிப்பதைப் பார்ப்போம் இங்கே Voல் இருக்கும் வெளியீட்டை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் இது பீக் டு பீக் மதிப்பாகும் என்பதைக் கவனியுங்கள் கட் ஆப் அதிர்வெண் A√2 மற்றும் அதற்கு கீழ் வருகையில் கட் ஆப் ஆம்ப்ளிட்யூட் அடக்கப்படுகிறது நாம் தொடரும்போது அல்லது கட் ஆஃப் அதிர்வெண் எஃப்சியைக் கடக்கும்போது வெளியீட்டில் உள்ள மின்னழுத்தம் எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்ப்போம் வடிப்பானின் ஆதாயத்தை அதிகரிக்க R2வை ஆக வைக்கவோ 100 கிலோ ஓம் கொண்டு அதிகரிக்கவும் எனவே இப்போது R2 மற்றும் R1 இரண்டையும் காண்க 10 கிலோ ஓமில் வைக்கப்படுகின்றன நான் ஆதாயத்தை அதிகரிக்க விரும்பினால் நான் R2 ஐ 100 கிலோ ஓம் ஆக மாற்றுகிறேன் என் ஆதாயம் 10 10 பிளஸ் 1 அல்லது 11 ஆக இருக்கும் இது தலைகீழ் பெருக்கி என்றால் அது 10 ஆக இருக்கும் சரி எனது ஆதாயம் 10 தலைகீழ் பெருக்கி இப்போது எனது ஆதாயம் 1 ஏனெனில் ஆர் 2 மற்றும் ஆர் 1 இரண்டும் 10 கிலோ ஓம் ஆர் 1 ஆர் 2 10 கிலோ ஓம் என் ஆதாயம் 1 எனவே இந்த பரிசோதனையைச் செய்வோம் இந்த சுற்று வெளியீட்டில் நாம் என்ன சமிக்ஞைகளைக் காண்கிறோம் என்று பார்ப்போம் ப்ரெட்போர்டில் பார்ப்போம் இப்போது அவர் நமக்கு செயலில் உள்ள உயர் பாஸ் வடிகட்டி சுற்றை காண்பிக்கிறார் திரையில் காட்டப்பட்ட சுற்றுக்கு ஒத்ததாக இங்கே நாம் மின்தேக்கி மற்றும் மின்தடையத்தைக் காணலாம் இங்கே நாம் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் செயல்பாட்டு பெருக்கியை பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துவதாகும் இந்த சார்பு மின்னழுத்தம் DC மின்சாரம் மூலம் வழங்கப்படுகிறது எனவே அவர் செயல்பாட்டு பெருக்கிக்கு டி மின்சாரத்தை இணைப்பதை நீங்கள் காணலாம் அதாவது அவர் op ampஇக்கு சார்பு மின்னழுத்தத்தைப் கொடுக்கிறார் இப்போது அவர் பக்கச்சார்பான மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தியவுடன் அவர் உள்ளீட்டு மின் அழுத்தத்தை செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானின் மின்தேக்கியுக்கு உள்ளிட்டு சமிக்ஞை யாக பயன்படுத்த வேண்டும் எனவே அவர் உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறார் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானின் மின்தேக்கிகளில் இந்த மின்தேக்கி மின்தடையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது தலைகீழ் முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நாங்கள் முடிவு செய்த உள்ளீட்டு சமிக்ஞையாவது நாங்கள் 5 வி மற்றும் 50 ஹெர்ட்ஸைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது மேலும் அவர் செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டை அலைக்காட்டியுடன் இணைக்க வேண்டும் ஏனென்றால் வெளியீட்டில் ஏற்படும் மாற்றத்தை நாங்கள் அலைக்காட்டியின் மூலம் பார்க்கிறோம் எனவே நீங்கள் 50 ஹெர்ட்ஸில் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பார்த்தால் மஞ்சள் ஒன்று உங்கள் உள்ளீடாகவும் நீல நிறம் ஒன்று உங்கள் வெளியீடுடாகவும் இருப்பதைக் காண்கிறீர்கள் 5 V இன் உள்ளீட்டிற்கு வெளியீடு 1 68 V 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது நான் அதிர்வெண்ணை 50 ஹெர்ட்ஸிலிருந்து 70 ஹெர்ட்ஸாக அதிகரித்தால் இன்னும் என்னுடைய வெளியீடு 2 16 ஆகும் இது 5 V க்கு சமமாக இருக்காது என்னால் இன்னும் அதிர்வெண்ணை கடக்க முடியாது இப்போது நான் அதிர்வெண்ணை படிப்படியாக மெதுவாக அதிகரித்துக்கொண்டே இருக்கிறேன் எனவே இப்போது நாங்கள் 90 ஹெர்ட்ஸுக்குச் செல்கிறோம் அது இன்னும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை என்பதை நான் காண்கிறேன் 100 க்குச் செல்லுங்கள் இன்னும் அவற்றின் அதிர்வெண் கடக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை இந்த வழியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டின் அதிர்வெண்ணை நீங்கள் பார்க்கும் போது அது ஒத்ததாக இருக்கிறது ஆனால் அது அப்படி இல்லை நீங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தத்தைப் பார்க்க வேண்டும் பீக் டு பீக் மின்னழுத்தத்தைப் பாருங்கள் எனவே இங்கே நீங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் 2 88V ஆகவும் உள்ளீட்டு சமிக்ஞை 5 12V ஆகவும் இருப்பதை காணலாம் அந்தக் கண்ணோட்டத்தில் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது நாம் 100 ஹெர்ட்ஸாக அதிகரித்து வருகிறோம் 120 ஆக அதிகரிக்கவும் இன்னும் நாம் நம்மால் அதை முடியாது ஆனால் இப்போது அது 3 20 வி ஆக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் 150 153 60 அது இன்னும் அனுமதிக்கவில்லை எங்கள் துண்டிக்கப்பட்ட அதிர்வெண் 159 15 ஹெர்ட்ஸ் எனவே இப்போது 160 ஹெர்ட்ஸை வைத்திருக்கலாமா இன்னும் அனுமதிக்கவில்லை கொஞ்சம் பார்ப்போம் இப்போது சிறிது 5 √ 2 ஆக உள்ளது எனவே இன்னும் 3 76Vஐ நாம் கொண்டிருந்தோம் இன்னும் அதிர்வெண்ணை அதிகரிப்போம் இப்போது பார்க்கவும் எங்களிடம் 5 √ 2 உள்ளது எனவே 4 72 V இப்போது இது எங்கள் உள்ளீட்டு சமிக்ஞைக்கு மிக நெருக்கமாக இருப்பதைக் காண்கிறோம் 5 வி அதிர்வெண்ணை அதிகரித்து கொண்டே இருக்கவும் இது உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையை சரியாகப் பின்பற்றுவதைப் பார்க்கிறோம் உள்ளீட்டு சமிக்ஞையின் அதே பீக் டு பீக் மின்னழுத்தத்தை 1 5 கிலோஹெர்ட்ஸ்விலிருந்து பின்பற்றுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் 2 கிலோ ஹெர்ட்ஸாக அதிகரிக்கலாம் நீங்கள் 2 5 கிலோ ஹெர்ட்ஸாக அதிகரிக்கிறீர்கள் நீங்கள் அதிவெண்ணை அதிகரித்து கொண்டே இருந்தால் அது வெளியீட்டு சமிக்ஞையை உள்ளீட்டு சமிக்ஞை பின்பற்ற அனுமதிக்கும் இதனால் இந்த செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான் நன்றாக வேலை செய்கிறது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் நாம் ஒரு செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க விரும்பினால் அல்லது நாம் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானை வடிவமைக்கவும் விரும்பினால் யோசனை மிகவும் எளிதானது இது ஒரு செயலற்ற உயர் பாஸ் வடிப்பானில் உங்கள் சூத்திரம் 1 2πRC செயலில் உயர் பாஸ் வடிப்பானுக்கு உங்கள் சூத்திரம் இன்னும் 1 2πRC ஆக உள்ளது ஆனால் இங்கே நீங்கள் ஆதாயத்தை மாற்றுவதற்கான ஒரு நன்மை உண்டு ஏனெனில் அது செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான் மின்தடையங்கள் R2 மற்றும் R1 இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் நீங்கள் ஆதாயத்தை மாற்றலாம் செயலற்ற வடிப்பானின் விஷயத்தில் நீங்கள் ஆதாயத்தை மாற்ற முடியாது இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் எப்படி உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்த புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது வெளியீட்டு சமிக்ஞையை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் எங்களால் வடிவமைக்கப்பட்ட எந்த கட் ஆப் அதிர்வெண்ணுக்கு சமிக்ஞை அனுப்ப அனுமதிக்கப்படமாட்டாது என்பதைப் புரிந்துகொள்வது எளிது உயர் பாஸ் வடிப்பானுக்கு சில கட் ஆஃப் அதிர்வெண்ணுக்குக் கீழே உள்ள குறைந்த அதிர்வெண் கடந்து செல்ல அனுமதிக்கப்படாது குறைந்த பாஸுக்கு கட் ஆஃப் அதிர்வெண்ணிற்கு மேலே உள்ள அதிர்வெண் அனுமதிக்கப்படமாட்டாது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சோதனைகள் மூலம் நீங்கள் பின்வருவனவற்றை புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் செயலற்ற வடிப்பான்கள் மற்றும் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் ஆர் சி வடிப்பான்களை எவ்வாறு வடிவமைப்பது குறைந்தபாஸ் மற்றும் செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பான்கள் அதாவது ஆர் சி மற்றும் ஒப் ஆம்ப் ஆகியவற்றை வடிவமைப்பது அதைப் பற்றி அறிக அதைப் பற்றி ஒரு முறை படியுங்கள் கோட்பாடு வகுப்பிலிருந்து மீண்டும் பரிசோதனையைப் புரிந்து கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட தொகுதியைப் படியுங்கள் அல்லது அதைப் பாருங்கள் தொகுதியைப் படிப்பதைத் தவிர மீண்டும் மீண்டும் பார்க்கவும் பின்னர் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் தயவுசெய்து ஆய்வகத்தை அணுக முடிந்தால் சென்று இந்த பரிசோதனையைச் செய்யுங்கள் நீங்கள் ஒரு வழிகாட்டியுடன் சேர்ந்து பரிசோதனையைச் செய்யலாம் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் பரிசோதனையைச் செய்யலாம் மேலும் நீங்கள் எவ்வாறு செயலில் உள்ள உயர் பாஸ் வடிப்பானை வடிவமைக்க முடியும் என்பதைப் பாருங்கள் செயலில் குறைந்த பாஸ் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் மற்றும் செயலற்ற உயர் பாஸ் வடிப்பான் செயலற்ற குறைந்த பாஸ் வடிப்பான் ஆகியவற்றை எப்படி வடிவமைக்க முடியும் என்று பாருங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட பரிசோதனையுடன் நீங்கள் மேலும் ஒன்றைப் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் வடிகட்டியின் பயன்பாட்டிற்கான செயல்பாட்டு பெருக்கியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து மற்றும் பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பான் ஆகிய அடுத்த செட் வடிப்பான்களுடன் நான் உங்களை பார்க்கிறேன் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வகுப்பில் நான் உங்களைப் பார்க்கிறேன்